வரவேற்கிறோம் 𝑞𝑐2𝜋𝜖𝑜𝑟 இப்போது இந்த விஷயங்கள் எப்படி இந்த விஷயத்திற்குள் வருகின்றன என்பது கேள்வி Vab qa2πεo q qb2πεo ln Dar qc29πεoln DbcDca என்பது முதல் சமன்பாடு ஆகும் இங்கே தொகுதி மற்றும் பகுதியை r ஆல் பெருக்கினால் Vab r qa2πεor q qb2πεor ln Dabr rqc2πεorln DbcDca எனவே qa2πεor அல்லது இது Ga qb2πε அல்லது இதை இப்போது நாங்கள் கொடுத்துள்ளோம் இது Gb மற்றும் qc 2πεor அல்லது இது Gc எனவே இது Vab r ln Dabr Gcln DbcDca V ஆகும் அதேபோல் Vac ஐ எளிதாக நினைவில் வைத்துக்கொள்ளலாம் இங்கு Vab மற்றும் r எனவே ln Dabr மற்றும் மற்ற விஷயம் அந்த கட்டம் c எனவே அது உண்மையில் இந்த Vab எனவே Gc ln DbcDca க்கான கட்டம் c ஆகும் அதேபோல் Vac க்கு Vac r ln Dcar Gb ln DbcDab V என்று எழுதலாம் அடுத்ததாக நாம் ஃபேஸர் வரைபடத்திற்கு சில நிபந்தனைகளை நிறுவ வேண்டும் மின்தேக்கி அத்தியாயத்தில் இந்த எல்லா விவரங்களும் உள்ளன அந்த பாடத்தை எடுக்காதவர்கள் கேபிசிடேன்ஸ் அத்தியாயத்தை பாருங்கள் எனவே மேலும் தொடர்வதற்கு முன் இந்த ஃபேஸரைப் பாருங்கள் இது Vbc Vab மற்றும் Vca இதைப் பயன்படுத்தி ஒரு முக்கோணத்தை உருவாக்குங்கள் இது Vbc மற்றும் இது Vab இது இப்படி நகர்கிறது இந்த இணையானது Vab ஆகும் எனவே Vab உருவாக்குங்கள் எனவே Vbc b என்பது ab bc ca ஐ உருவாக்கும் போது இந்த அம்பு முனை எனவே இது Vbc ஆகும் எனவே இதை புரிதலுக்காக b எனக் குறிக்கிறீர்கள் மற்றும் அது அம்பு முனை Vab a என்பது முதலில் வருகிறது நீங்கள் எங்கு அழைக்கிறீர்களோ அங்கு கட்டம் வருகிறது bc என்றால் b கட்டம் c கட்டம் b வருகிறது அது b ab அதனால் அது ஒரு ca அம்பு முனை இங்கே அது சரியாக இருக்கும் எனவே கேள்வி என்னவென்றால் இது உங்கள் Vbc இது உங்கள் Vab மற்றும் இது ஒரு Vca கீழே செல்கிறது எனவே Vca இந்த வழியில் முதலில் நீங்கள் முக்கோணத்தை முடிக்கிறீர்கள் நான் செய்வது ஒன்றும் புதிதல்ல இது எளிது இது Vbc இது Vab மற்றும் Vca எனவே Vca ஐச் உருவாக்குவோம் Vbc அம்புக்குறி இங்கே இருப்பதால் நடுநிலைப் புள்ளி n என்று கருதுங்கள் எனவே இந்த Vbc அம்பு முனை இங்கே உள்ளது இது b மற்றும் இது Vab எனவே இது a b c அடுத்து இது நடுநிலை சொற்கூறு அதை உருவாக்கு பிறகு இந்த மின்னழுத்தம் Van இது Vbn மற்றும் இது Vcn அம்பு முனை இங்கே ஒரு bn மற்றும் cn இங்கே உள்ளது முன்னதாக இதை குறிப்பிடவில்லை என்றால் இப்போது உங்களுக்காக நான் இதைச் செய்கிறேன் இது Vbc என்றால் இது Vca வரைதல் சமச்சீராக இருக்காது ஆனால் புரிந்துகொள்ளத்தக்கது இது Vab இது Van சரியா எனவே நீங்கள் அதைப் பார்த்தால் அது உங்கள் Van என்று அர்த்தம் எனவே அது உங்கள் Van இந்த கோணம் 30 ° இல்லையா இந்த கோணம் 30° இது Vca அதாவது உண்மையில் Vab Van ஐ விட 30° முதன்மையாக இருக்கிறது அல்லது Van Vab க்கு 30° பின்தங்கி இருக்கிறது இது Vca இதை Vca க்கு நேர் எதிரில் மாற்றினால் அது Vac பின்னர் இந்த கோணம் 30° அதாவது Van உதாரணமாக எடுத்துக் கொண்டால் Van மற்றும் Vbc இடையே ஒரு கோணம் 90 ° சரியா Van மற்றும் ஃபேஸர் வரையப்பட்ட கோணம் இடையே உள்ள கோணம் வேன் மற்றும் Vbc இடையே கோணம் 90° அதாவது Vab Vbc 3 Van என்பதை நாம் முன்பே மின்தேக்கி அத்தியாயத்தை பார்த்திருக்கிறோம் எனவே கேள்வி என்னவென்றால் இங்கேயும் அதே விஷயம் நீங்கள் Van குறிப்பாக எடுத்துக் கொண்டால் Van Van∠0° பின்னர் Vab √3 ஆக இருக்கும் ஏனெனில் இது ஒரு கட்ட மின்னழுத்தம் அது ஒரு கோடு இது ஒரு கட்ட மின்னழுத்தம் இது ஒரு கட்டத்திற்கு நடுநிலை மற்றும் அது வரிக்கு வரி மின்னழுத்தம் உதாரணமாக Vab √3Van∠30° Van Van∠0° என்று சொன்னால் இது ஃபேஸர் அளவு என்று வைத்துக்கொள்ளுங்கள் எனவே Van∠0° எனவே Vab √3Van ஆக இருக்கும் ஆனால் கோணம் 30° ஆக இருக்கும் Van குறிப்பு என்றால் அது முன்னிலை வகிக்கிறது பிறகு பின்னர் Vab √3 இதுபோலவே இருக்கும் Vac அது Vca ஆனது ஏனென்றால் நாங்கள் 180° எதிரே எடுத்துள்ளோம் அதனால் Vac சரியா Vac மேலும் √3Van ஆக இருக்கும் ஆனால் கோணம் − 30° ஏனெனில் இது குறிப்பு என்றால் பின்தங்கியிருக்கும் எனவே அது −30° இல்லையா அது உங்களுக்கு புரியும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இதேபோல் அதாவது நாங்கள் உண்மையில் என்ன செய்கிறோம் வான் நீங்கள் குறிப்பிடுவதைப் போல எடுத்துக்கொள்கிறோம் வான் 0° எனவே வாப் உண்மையில் √3Van∠30° இந்த 16 சமன்பாடு எண் அதனால் தான் நான் அதை எழுதினேன் இது ஏன் Vab √3° இது நீங்கள் ஒரு குறிப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் விஷயங்கள் பகுப்பாய்வு எளிதாக இருக்கும் மற்றும் அது Vca எனவே 180° எதிரில் நாம் இந்த துருவமுனைப்பை மாற்றலாம் இதேபோல் Vab √3Van∠30° இப்போது Vac √3Van∠ 30° இது சமன்பாடு 18 ஆகும் மேலும் ஒரு சமநிலை 3 கட்ட அமைப்பிற்கும் இது சமமான qa qb qc 0 என்றால் இது உங்களுக்குத் தெரியுமா எனவே நாங்கள் உண்மையில் எழுதுகிறோம் இதைத்தான் நாம் அழைக்கிறோம் இங்கே நான் சரியாக எழுதுகிறேன் நமக்குத் தெரியும் Ga qa2πεor அதாவது qa 2πεorGa ஐப் போலவே qb 2πεorGb மற்றும் qc 2πεorGc அதாவது q க்கு பதிலாக நீங்கள் 2πεorGa 2πεorGb 2πεorGc 0 என்று எழுதலாம் எனவே இந்த 2πεor பொதுவானது எனவே அது இருக்காது 19 ஐ பயன்படுத்தி Ga Gb Gc 0 அதாவது சமநிலை அமைப்புக்கு qa qb qc 0 என்றால் சாத்தியமான சாய்வு Ga Gb Gc 0 இது சமன்பாடு 19 இப்போது நீங்கள் சமநிலை இடைவெளியைக் கருதினால் சிறப்பு வழக்குக்கு Dab Dbc Dca D எனவே சமன்பாடு 14 என எழுதலாம் VabrlnDr இந்த சமன்பாட்டை நான் அர்த்தப்படுத்துகிறேன் Dab Dbc Dca அனைத்தும் ஒன்றே எனவே இந்த சொல் மறைந்துவிடும் எனவே Vab Vac சொல் மறைந்துவிடும் அதாவது சமன்பாடு 14 இல் உங்கள் Vab r ln Dr என எழுதலாம் இது சமன்பாடு 20 Vab √3Van∠30° என்பதை நாங்கள் பார்த்தோம் எனவே இந்த Vab √3Van∠30° நாம் பார்த்த சமன்பாடு 17 ல் இருந்து எழுதலாம் அது Vab √3Van∠30° அதனால்தான் சமன்பாடு 17 மற்றும் 20 √3Van∠30 ° r ln Dr இது சமன்பாடு 21 ஆகும் அதேபோல் Vac ஐயும் ab bc ca என்று எழுதலாம் எனவே நீங்கள் அதை உருவாக்கிய Vac VVac √3Van∠ 30 ° r ln Dr இந்த வலது கைச் சொற்கூறு இது சமன்பாடு 15 இலிருந்து வருகிறது அந்த வழக்கில் மூன்றாவது சொற்கூறு இங்கே இருக்கும் நீங்கள் அழைப்பது மறைந்துவிடும் அல்லவா இந்த √3Van∠30° மற்றும் √3Van∠ 30° இரண்டையும் சேர்த்தால் நான் உங்களுக்கு Vab Vbc 3 Van என்று சொன்னேன் நாம் கொள்ளளவு அத்தியாயத்தில் பார்த்தது போல இந்த 2 ஐச் சேர்த்தால் அது 3 Van இடப்பக்கம் வலது புறம் 3Gar ln Dr அல்லது Ga Vanr ln Dr ஆக மாறும் இப்போது இந்த 2 ஐ சேர்த்தால் வலது பக்கத்தை மட்டும் காண்பிக்க இந்த 2 சமன்பாடு 20 மற்றும் 21 21 மற்றும் 22 ஆகியவற்றைச் சேர்த்தால் விஷயங்கள் சரியாக வரும் நீங்கள் r ஐ பொதுவானதை எடுத்துக் கொண்டால் பின்னர் மற்றும் ln Dr r இரண்டும் பொதுவானவை எனவே r ln Dr பொதுவானது எனவே அது அடைப்புக்குறிக்குள் இருக்கும் Ga Gb Ga Gc எனவே r ln Dr2Ga − Gb − Gc இது உண்மையில் r ln Dr பின்னர் நீங்கள் ஒரு Ga சேர்த்தால் அது 3 Ga − Ga − Gb − Gc எனவே இந்த 2Ga 3Ga Ga என எழுதலாம் எனவே இது r ln Dr3Ga − Ga − Gb − Gc சமம் ஆனால் நாம் Ga Gb Gc 0 என பார்த்தோம் எனவே இது 0 அதனால்தான் அது 3Gar ln Dr 3Van 3 Gar ln Dr என்று எழுதுகிறோம் எனவே 3 3 ரத்து செய்யப்படும் Ga Vanr lnDr இது கேள்வி 23 இது கட்டம் நடத்துனருக்கான கட்டம் Ga சாத்தியமான சாய்வு இதேபோல் Gb Vbr ln Dr மற்றும் Gc Vcnr ln Dr இந்த 24 நினைவில் கொள்ள எளிதானது இது உங்கள் அனைவருக்கும் புரியும் என்று நம்புகிறேன் அடுத்தது ஒற்றை கட்ட பரிமாற்றக் கோட்டிற்கு இடையூறு விளைவிக்கும் முக்கியமான மின்னழுத்தம் முதலில் ஒற்றை கட்டத்தைக் கருதி பிறகு 3 கட்டத்திற்குச் செல்வோம் எனவே காற்றின் முழுமையான சீர்குலைவு ஏற்படும் குறைந்தபட்ச மின்னழுத்தம் மற்றும் கரோனா தொடக்கம் சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது இது குறைந்தபட்ச மின்னழுத்தத்திற்குத் தேவை இங்குதான் காற்றின் முழுமையான இடையூறு இருக்கும் ஒரு கண்டக்டரைச் சுற்றி அது நிகழ்கிறது மற்றும் கரோனா ஆரம்பம் சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது மின்னழுத்தத்தின் இந்த மதிப்புடன் தொடர்புடைய சாத்தியமான சாய்வு சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்த சாய்வு என்று அழைக்கப்படுகிறது சமன்பாடு 8 இலிருந்து V12 qπεoln Dr என்ற ஒற்றை கட்ட வரிக்கு இது சமன்பாடு 26 என்று பார்த்தோம் கடத்தி மேற்பரப்பில் உள்ள மின்னழுத்த சாய்வு கொடுக்கப்பட்டுள்ளது சமன்பாடு 10 மூலம் நாம் பார்த்தது அதிகபட்சம் Gr கடத்தியின் மேற்பரப்பில் இருக்கும் Gmax அதாவது Gr Gmax q2πεor இது சமன்பாடு 27 அல்லது நீங்கள் qπεo 2rGr என்று எழுதலாம் இது சமன்பாடு 28 இல்லையா மேலும் இந்த qo 2rGr நீங்கள் சமன்பாடு 26 இல் மாற்றீடு செய்கிறீர்கள் நீங்கள் அதை மாற்றினால் அதற்கு பதிலாக நான் சமன்பாடு 26 மற்றும் 28 இலிருந்து எழுதுகிறேன் எங்களுக்கு V12 2rGrln Dr இது சமன்பாடு 29 சரியா எனவே வளிமண்டல அழுத்தத்தில் காற்றின் முறிவு உண்மையில் 760 மிமீ அழுத்தம் மற்றும் 25 ° C வெப்பநிலை 30 kVcm இது அதிகபட்சம் இது காற்றின் முறிவு வலிமை நீங்கள் வரையறுக்கலாம் Vmax என்பது சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தத்தின் அதிகபட்ச மதிப்பு மற்றும் Gmaxo சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்த சாய்வின் அதிகபட்ச மதிப்புக்கு சமம் எனவே சமன்பாடு 29 ஐ Vmax 2rGmaxoln Dr என எழுதலாம் எனவே இந்த சமன்பாடு V12 க்கு பதிலாக இதை Vmax ஆக மாற்றுவோம் எனவே Vmax 2rGmaxoln Dr ஆனால் Gmaxo 30 kVcm 3 × 106Vm அதாவது Vmax 2r × 3 × 106 × ln Dr எனவே இது அதிகபட்ச மின்னழுத்த உரிமை இவை நிச்சயமாக r மீட்டரில் இருக்கும் ஏனென்றால் நாங்கள் அதை ஒரு மீட்டருக்கு வோல்ட் என்று எழுதுகிறோம் எனவே இது வோல்ட் எனவே இவை இந்த மின்னழுத்தத்தின் rms மதிப்பு Vmax√2 அதிகபட்ச இடையூறு முக்கியமான மின்னழுத்தம் எனவே ஒற்றை கட்ட வரி V0 Vmax√2 1√2 × r × 6 × 106 × ln Dr க்கான சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தத்தின் rms மதிப்பு இது சமன்பாடு 32 எனவே இதை நீங்கள் V0 என்று அழைக்கிறீர்கள் அதுதான் குறுக்கிடும் முக்கியமான மின்னழுத்தத்தின் rms மதிப்பு அடுத்தது 3 கட்ட டிரான்ஸ்மிஷன் லைனுக்கான சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் இப்போது நாம் சொல்லும் அளவை வரையறுக்கலாம் | Vn | | வான் | | Vbn | | Vcn | அவற்றின் அளவுகள் ஒன்றே இது சமன்பாடு 33 ஆகும் இப்போது இந்த விஷயம் நமக்குத் தெரியும் Vn q2πεo ln Deqr இதை நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது DeDq 13 இது உங்களுடையது நாம் கொள்ளளவு அத்தியாயத்தில் பார்த்திருக்கிறோம் எனவே q2πεo ln Deqr என்பதை நாங்கள் அறிவோம் அதாவது இவற்றை 34 மற்றும் 28 சமன்பாட்டில் பெறுவீர்கள் எனவே நீங்கள் சமன்பாடு 28 க்குச் சென்றால் இது உங்கள் சமன்பாடு 34 இந்த 28 28 என்பது q qπεo 2r Gr எனவே இந்த சமன்பாட்டிலிருந்து Vn rGrln Deqr இது சமன்பாடு 35 ஆகிறது எனவே 35 சமன்பாட்டிலிருந்து இந்த சமன்பாடு Vmax r Gmax ln Deqr ஆக மாறும் ஏனெனில் Vn Vmax மற்றும் நீங்கள் Gr Gmax என கருதினால் உங்கள் மேற்பரப்பின் மேற்பரப்பில் கடத்தி சாத்தியமான சாய்வு அதிகபட்சம் அதாவது x r சரியானது அந்த நேரத்தில் Gr Gmax பின்னர் Vn Vmax எனவே Vn க்கு பதிலாக நாம் எழுதக்கூடிய இந்த சமன்பாடு Vmax rGmax ln Deqr இது சமன்பாடு 36a என்னிடம் உள்ளது உண்மையில் இது 36a எனக் குறிக்கப்பட்டுள்ளது இப்போது 3 கட்ட வரிக்கு இடையூறு முக்கியமான மின்னழுத்தத்தின் rms மதிப்பு அது √2 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இது Vmax 3 × 106√2r ln Deqr Vm இது 36 b இப்போது அடுத்தது FW பீக் சோதனை தரவுகளின் அடிப்படையில் சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தத்திற்கான சூத்திரத்தை பரிந்துரைத்திருக்கிறார் சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் காற்று அடர்த்தி காரணி டெல்டாவுக்கு நேரடியாக விகிதாசாரமாக உள்ளது எனவே ஒரு கணிசமான வரம்பில் ஒரு திருத்தம் காரணி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் தரத்தை தவிர மற்ற நிலைகளில் சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தத்தை கணக்கிட எனவே ஒற்றை கட்ட வரிக்கு சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தத்திற்கான சூத்திரம் வடிவம் பெறுகிறது எல்லாம் ஒரே மாதிரியானவை இந்த காற்று அடர்த்தி காரணி டெல்டாவை பெருக்க வேண்டும் 3 கட்ட சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தத்திற்கு அது ஒன்றுதான் அது உங்கள் V0 3 × 106√2rδ ln Deqr வோல்ட்கட்டம் சமன்பாடு 38 இப்போது சமன்பாடு 37 மற்றும் 38 இடையூறுக்கான வெளிப்பாடு முக்கியமான மின்னழுத்தம் கடத்திகள் மென்மையாகவும் சுத்தமாகவும் இருப்பதாகக் கருதப்படுகிறது அதாவது மேற்பரப்பு மென்மையாகவும் சுத்தமாகவும் உள்ளது புள்ளி எதுவும் இல்லை இதன் அடிப்படையில் இது 3 கட்டம் மற்றும் சமன்பாடு 37 ஒற்றை கட்ட கோடுக்கு சமம் ஆனால் கடத்தி மேற்பரப்பு கரடுமுரடாகவும் அழுக்காகவும் உள்ளது சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் ஓரளவு குறைவாக உள்ளது சமன்பாடு 37 மற்றும் 38 இல் உள்ள விளைவை கருத்தில் கொள்ள காரணி அழைப்பு m0 ஆல் பெருக்கப்பட வேண்டும் சில நேரங்களில் நாம் ஒழுங்கற்ற காரணி அல்லது மேற்பரப்பு காரணி அல்லது கடினத்தன்மை காரணி என்று அழைக்கிறோம் இந்த மதிப்பு 1 க்கும் குறைவாக இருக்கும் எனவே மூன்று சொற்களில் ஒழுங்கற்ற காரணி உள்ளன கடத்தி மென்மையானதாக இல்லையா அல்லது மேற்பரப்பு காரணி அல்லது கடினத்தன்மை காரணி எனவே சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தத்திற்கான கணித வெளிப்பாடு V0 6 × 106 √2rδm0 ln Dr இது ஒற்றை கட்ட வரிக்கு இந்த சமன்பாடு 39 ஐ இங்கு எழுதியுள்ளேன் V 3 × 106 √2rδm0 ln Deqr வோல்ட்கட்டம் என்று 3 கட்ட வரிக்கு இது சமன்பாடு 40 FW பீக் கொடுத்த m0 இன் தோராயமான மதிப்பு பின்வருமாறு m0 1 மென்மையான பளபளப்பான கடத்திகளுக்கு m0 உண்மையில் நீங்கள் 0 93 முதல் 0 98 வரை கரடுமுரடான மற்றும் வானிலைக் கடத்திகளுக்கு எடுத்துக்கொள்ளலாம் m0 0 8 முதல் 0 87 வரையிலான கடத்திகளுக்கு எனவே இவை உங்களுக்குத் தெரிந்த சில விஷயங்களைச் சோதித்த பிறகு அவர் இந்த m0 மதிப்பின் சில வரம்புகளை உருவாக்கியுள்ளார் ஆனால் உண்மையில் m0 1 அங்கு இல்லாமல் இருக்கலாம் இது அல்லது இது அடுத்தது காட்சி விமர்சன மின்னழுத்தம் இது உண்மையில் இது தான் கொரோனாவின் ஒளிரும் ஒளிரும் ஒளி பொதுவாக சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தத்தை விட அதிக மின்னழுத்தத்தில் ஏற்படுகிறது இல்லையா எனவே நீங்கள் அந்த மின்னழுத்தத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே உண்மையான காட்சி கொரோனா சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தத்தில் தொடங்கவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும் எனவே மின்னழுத்தம் அதிகமாக இருப்பதைக் காணக்கூடிய கரோனா உங்கள் சீர்குலைக்கும் முக்கியமான மின்னழுத்தம் கொரோனாவைத் தொடங்குவதற்கு அதிகபட்ச மின்னழுத்த சாய்வு 30 kVcm ஆகும் ஆனால் கடத்தியின் மேற்பரப்பில் உள்ள மின்னழுத்த சாய்வின் இந்த மதிப்பு காற்றை அயனியாக்கம் செய்யவில்லையா எனவே மின்னழுத்த சாய்வு 30 kVcm இந்த மதிப்பை கடத்தி அச்சில் இருந்து சில அனுபவ சூத்திரத்தின் r 0 0301√r தொலைவில் அடையும் போது அயனியாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே இது உண்மையில் பரிந்துரைக்கப்பட்ட ஒன்றுதானா அதாவது r என்பது மீட்டரில் உள்ளது மற்றும் காரணம் சார்ஜ் செய்யப்பட்ட அயனிகளால் கொரோனாவைத் தொடங்க சிறிது ஆற்றல் தேவைப்படுகிறது அதனால்தான் இது r 0 0301√r சரியா எனவே கொரோனாவைத் தொடங்க சார்ஜ் செய்யப்பட்ட அயனிகளால் உண்மையில் சிறிது ஆற்றல் தேவைப்படுகிறது எனவே கடத்தியின் மேற்பரப்பின் அதிகபட்ச மின்னழுத்த சாய்வு சொன்னால் 30 kVcm அதிகபட்ச மின்னழுத்த சாய்வின் மதிப்பு மையத்திலிருந்து வேறு எந்த இடத்திலும் இதை விட குறைவாக இருக்கும் அது உண்மைதானா நடத்துனரிடமிருந்து விலகிச் சென்றால் இயற்கையாகவே அதை விட குறைவாக இருக்கும் இதனால் அந்த இடத்தில் கொரோனா வெளியேற்றம் இருக்கும் எனவே ஒற்றை கட்டம் மற்றும் 3 கட்டக் கோடுக்கான காட்சி முக்கியமான மின்னழுத்தத்தின் வெளிப்பாடு கடத்தியின் மேற்பரப்பின் ஒழுங்கற்ற விளைவுகள் மற்றும் காற்று அடர்த்தி காரணி ஆகியவற்றை கருத்தில் கொள்ளும்போது கொடுக்கப்படலாம் இவை ஓரளவுக்கு அனுபவ சூத்திரம் இதன் பொருள் Vv 6 × 106√2mvrδ 1 0 0301√rδ ln Dr என்று ஒற்றை கட்ட வரிக்கு நீங்கள் அழைப்பது இதுதான் இது ஒரு அனுபவ சூத்திரம் பல கள சோதனைகளின் அடிப்படையில் அவர்கள் முன்மொழிந்துள்ளனர் இது உண்மையில் எந்த வழித்தோன்றலிலிருந்தும் வரவில்லை இவற்றில் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த விஷயம் உண்மையில் கள சோதனை மூலம் எனவே இந்த வழியில் இந்த சூத்திரத்தை ஒற்றை கட்ட வரிக்கு எழுதலாம் இதேபோல் 3 க்கு கட்ட வரி Vv 3 × 106 √2 mvrδ 1 0 0301 ln Deq r இந்த வழக்கில் mv என்பது கடினத்தன்மை அல்லது ஒழுங்கற்ற காரணி mv 1 மென்மையான கடத்தி mv 0 7 முதல் 0 75 வரை உள்ளூர் கரோனாவிற்கு சில இடங்களில் முதலில் விளைவு தெரியும் போது கோடு மற்றும் mv 0 8 முதல் 0 85 வரை மின் கடத்தும் பொருள் முழு நீளத்திலும் எனவே கண்டக்டரின் முழு நீளத்திலும் தெரியும் ஆனால் இங்கேயும் அங்கேயும் நான் பார்த்தது எதுவாக இருந்தாலும் நான் இதைப் பார்க்கவில்லை ஆனால் உள்ளூர்மயமாக்கப்பட்ட நான் அதை சரியாகப் பார்த்தேனா எனவே மின்னழுத்த சாய்வு ஜிமாக்ஸின் மதிப்பு இதில் காற்றின் முழுமையான இடையூறு ஏற்படுகிறது இது காற்றின் சீர்குலைக்கும் வலிமை என்று அழைக்கப்படுகிறது அது மின்னழுத்த சாய்வு ஜிமாக்ஸின் மதிப்பு இதில் காற்றின் முழுமையான இடையூறு சரியாக நிகழ்கிறது இது காற்றின் சீர்குலைக்கும் வலிமை என்று அழைக்கப்படுகிறது காற்றின் முறிவு வலிமை வளிமண்டல அழுத்தத்தில் மற்றும் வெப்பநிலை இது உங்களுக்கு தெரியும் காற்றின் முறிவு வலிமை அது உங்கள் 30 kVcm பொதுவாக இது 3 × 106 Vm இது அதிகபட்சம் அல்லது 33 × 106V2Vm rms மதிப்பு எனவே Gmax0 இன் மதிப்பு காற்றின் அடர்த்தியைப் பொறுத்தது இந்த மதிப்பு சரியாக சார்ந்துள்ளது காற்றின் மின்கடத்தா வலிமை அதற்கு விகிதாசாரமானது பரந்த அளவிலான அடர்த்தி எனவே உங்கள் காற்றழுத்த அழுத்தத்திற்கு நேரடியாக விகிதாசார மற்றும் முழுமையான வெப்பநிலைக்கு நேர்மாறான விகிதாசார அதன் அடிப்படையில் காற்று அடர்த்தி காரணி சில சூத்திரங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன அதாவது உங்கள் வேறு கள சோதனை ஆதாரம் இல்லை என்னால் இங்கு கொடுக்க முடியாது ஆனால் ஒருவித அனுபவ சூத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் காற்றழுத்தக் காரணி மில்லிமீட்டர் பாதரசம் மற்றும் வெப்பநிலையானது t டிகிரி செல்சியஸ் δ 0 392p273t என கொடுக்கப்படலாம் இது சமன்பாடு 43 உண்மையில் இந்த Gmax0 உங்களைப் பொறுத்தது காற்றின் அடர்த்தி காற்றின் மின்கடத்தா வலிமை அடர்த்திக்கு விகிதாசாரமானது பரந்த அளவில் வலது மேலும் காற்றழுத்தமான அழுத்தத்திற்கு நேரடியாக விகிதாசாரமாகவும் முழுமையான வெப்பநிலைக்கு நேர்மாறாகவும் இருக்கும் அதனால்தான் உண்மையில் δ என்பது p க்கு விகிதாசாரமாகும் மற்றும் 1273t க்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் அதாவது δ k p 273t So that k 0 392273t this is equation 43 k 0 எனவே δ தோராயமாக δ 0 392273t இது சமன்பாடு 43